இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட உருட்டப்பட்ட எஃகுப் பிரிவைக் கொண்ட பில்ட் அப் உள்ளமைப்பு உறுப்பினர்களின் வடிவமைப்பு செயல்முறை பற்றி இன்று நான் விவாதிக்கப் போகிறேன் உண்மையில் ஒரு சுருக்கப்பட்ட சுமை வரும்போது சில நேரங்களில் சுமை மிகவும் கனமாக இருக்கும் உருட்டப்பட்ட பிரிவின் அதிகபட்ச அளவின் வரம்பு இருப்பதால் பிரிவு அவ்வளவு சுமைகளைத் தாங்க முடியாது எனவே சுமை மிக அதிகமாக இருக்கும்போது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட எண்ணிக்கையிலான பிரிவுகளின் பில்ட் அப் உள்ளமைக்கப்பட்ட பிரிவை ஒப்பிடுவதற்கு நாம் செல்ல வேண்டியிருக்கும் இது அதிக சுமையின் காரணமாக மட்டுமல்ல சில சமயங்களில் இரண்டு திசைகளிலும் சமமான ஆரம் தேவைப்படுகிறது ஏனெனில் உருட்டப்பட்ட எஃகு பிரிவில் ஒரு திசையில் உள்ள ஆரம் மற்ற திசையை விட அதிகமாக இருப்பதை நாம் பொதுவாகக் காண்கிறோம் எனவே இதனால் பலவீனமான பிரிவில் முதலில் வளைத்தல் நடக்கும் இதன் விளைவாக உறுப்பினரின் சுமை சுமக்கும் திறன் ஒரு குறிப்பிட்ட திசையில் குறைவாக இருக்கும் உறுப்பினர் என்பது இரும்பு உருட்டப்பட்ட பிரிவு பொதுவாக நாங்கள் அதிக ஆரம் கொண்ட ஒரு கட்டமைக்கப்பட்ட பகுதியை வழங்குகிறோம் இதனால் கைரேஷனை இரு திசைகளிலும் அடைய முடியும் அதன் மூலம் நாம் அத்தகைய வகையிலான கட்டமைக்கப்பட்ட உறுப்பினர்களின் சுமை சுமக்கும் திறனை அதிகரிக்க முடியும் இப்போது நான் சொன்னது போல் காரணம் என்னவென்றால் கட்டப்பட்ட பிரிவு பெரிய குறுக்கு வெட்டு பகுதியை வழங்குகிறது இது ஒற்றை உருட்டப்பட்ட எஃகு பிரிவால் வழங்கப்பட முடியாது பின்னர் கட்டப்பட்ட பகுதி சிறப்பு வடிவம் மற்றும் ஆழத்தை வழங்குகிறது சிறப்பு வடிவம் மற்றும் ஆழம் வெவ்வேறு உறுப்பினர்களுக்கு இடையே இணைப்புகளை எளிதாக்கியது மற்றொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் கட்டப்பட்ட பிரிவு இரண்டு திசைகளிலும் போதுமான பெரிய ஆரம் சுற்றலை வழங்குகிறது எனவே நெடுவரிசையின் நீண்ட நீளம் மற்றும் அதிக சுமையுடன் கூடிய உறுப்பினர்களை நாங்கள் பொதுவாக விரும்புகிறோம் எடுத்துக்காட்டாக சேனல் பிரிவை சுருக்க உறுப்பினராகக் கருதினால் இது z z என்றும் இது y y அச்சாகவும் இருந்தால் Iyy ஐ விட Izz மிக அதிகம் அல்லது rzz என்பது ryy ஐ விட மிக அதிகம் எனவே y y அச்சில் வளைவதற்கான வாய்ப்புகள் z z அச்சை விட மிகவும் முன்னதாகவே இருக்கும் நாம் கட்டமைக்கப்பட்ட உறுப்பினரை வழங்கினால் நாம் என்ன செய்ய முடியும் மற்றொரு உறுப்பினரை வழங்குவதன் மூலம் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியுடன் சுழற்சியின் ஆரத்தை அதிகரிக்கலாம் அப்படிச் செய்தால் Iyy பிரிவின் புதிய Iyy மிக அதிகமாகவும் கட்டமைக்கப்பட்ட உறுப்பினர் பொதுவாக Izz Iyy ஆகவும் வழங்குவதைக் காணலாம் அதாவது இரண்டு உறுப்பினர்களுக்கு இடையிலான இடைவெளியை இந்த அளவிற்கு மாற்றுவோம் Izz ஆனது Iyy ஆக மாறும் போது நாம் மாறுபடுவோம் அல்லது rzzயை ryy ஆக மாற்றுவோம் எனவே இந்த வழியில் நாம் கட்டமைக்கப்பட்ட உறுப்பினரின் கட்டமைப்பை வழங்குகிறோம் இப்போது பில்ட் அப் உறுப்பினரின் எடுத்துக்காட்டுகளைப் பார்த்தால் இங்கே நாம 4 கோணப் பிரிவு 4 கோணப் பகுதியைப் பயன்படுத்தலாம் மற்றும் குறிப்பிட்ட டை பிளேட்டைப் பயன்படுத்தி ஒரு பெட்டி வகை குறுக்கு பிரிவை உருவாக்கலாம் இது பொதுவாக லேசிங் அல்லது பேட்டனிங் என்று அழைக்கப்படுகிறது பிரிவின் Ixx மற்றும் Iyy ஐ அதிகரிக்க கட்டமைக்கப்பட்ட பகுதியைப் பயன்படுத்த இது ஒரு எடுத்துக்காட்டு மற்றொரு உதாரணத்தில் மற்றொரு வித்தியாசமான பில்ட் அப் உறுப்பினர்களை வழங்க முடியும் அதில் இரண்டு சேனல் பிரிவுகள் பின்புறமாக வைக்கப்படும் போது பில்ட் அப் உறுப்பினர்கள் என்பது லேசிங் அல்லது பேட்டனிங் உறுப்பினருடன் இணைக்கப்படும் எனவே இது ஒரு எடுத்துக்காட்டு அடுத்தது சேனல் பிரிவு இந்த வழியில் நேருக்கு நேர் எதிர்கொள்ளும் போது நாங்கள் ஒரு பில்ட் அப் உறுப்பினரை வழங்க முடியும் பின்னர் தேவைக்கேற்ப மேலே I பிரிவு சேனல் பிரிவு சில சமயங்களில் தேவையைப் பார்க்கிறோம் அந்தத் தேவையின்படி I பிரிவை மேலே சேனல் பிரிவுடன் வழங்க வேண்டியிருக்கும் சில நேரங்களில் இரண்டு I பிரிவுகள் சுமைகளைத் தாங்கும் வகையில் வழங்கப்படுகின்றன சில நேரங்களில் தட்டு கர்டருக்குப் பதிலாக I பிரிவுகளுக்கு கூடுதல் தட்டுகள் வழங்கப்படுவதை நாம் பொதுவாகக் காண்கிறோம் எனவே தேவைக்கேற்ப தட்டுகளின் எண்ணிக்கை சேர்க்கப்படுகிறது இதன் மூலம் உறுப்பினரின் சுமை சுமக்கும் திறனை அதிகரிக்கிறோம் பொதுவாக I பிரிவானது தகடு கர்டருடன் கூடிய தகடுகளைக் குறிக்கிறது உறுப்பினரின் வளைவுத் தருணம் அதிகமாகும் போது பொதுவாக வழங்குகிறோம் அதாவது ஒரு உறுப்பினர் நெகிழ்வு நடவடிக்கையில் இருக்கும்போது வளைக்கும் அழுத்தத்தின் காரணமாக ஒற்றை I பிரிவில் அதிக சுமைகளை எடுக்க முடியாது அப்படியானால் தேவைக்கேற்ப கூடுதல் தட்டுகளை வழங்க வேண்டியிருக்கும் எனவே இது மற்றொரு வகை பில்ட் அப் உறுப்பினரின் மற்றொரு உதாரணம் இது மற்றொரு வகை பில்ட் அப் உறுப்பினர் இது 4 கோணங்களைக் கொண்டுள்ளது இது நட்சத்திரக் கோணம் எனப்படும் இப்போது உள்ளமைக்கப்பட்ட சுருக்க உறுப்பினரின் வடிவமைப்பிற்கு வருகிறோம் எனவே இப்போது கட்டமைக்கப்பட்ட சுருக்க உறுப்பினரின் வடிவமைப்பைக் கண்டால் பயனுள்ள நீளத்தைக் கண்டறியும் வழிமுறைகளை முதல் படியாக வழங்குகிறோம் படி 1 நாம் என்ன செய்கிறோம் உண்மையான நீளம் மற்றும் இறுதி நிலை ஆகியவற்றிலிருந்து பயனுள்ள நீளத்தைக் கண்டுபிடிப்பதாகும் அதாவது le என்ற பயனுள்ள நீளத்தை உண்மையான நீளத்திலிருந்து மற்றும் அதன் இறுதி நிலை என்ன என்பதை நாம் கண்டுபிடிக்கலாம் கட்டமைக்கப்பட்ட பகுதியின் மெல்லிய விகிதமான லாம்ப்டாவின் குறிப்பிட்ட மதிப்பை 30 முதல் 60 வரை பொதுவாகக் கருதுகிறோம் பொதுவாக லாம்ப்டாவின் மதிப்பைக் குறைவாகக் கருதுகிறோம் ஏனெனில் கட்டப்பட்ட பகுதியின் காரணமாக கைரேஷனின் ஆரம் மிகவும் அதிகமாக உள்ளது எனவே மெல்லிய விகிதம் மிகவும் குறைவாகவே கருதலாம் இது 30 முதல் 60 வரை இருக்கலாம் இது போதுமானதாக இருக்கும் படி 3 இல் டேபிள் 9C இலிருந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் எஃப்சிடியைக் காண்கிறோம் ஏனெனில் பில்ட் அப் மெம்பருக்கான பக்லிங் கிளாஸ் C ஆகும் எனவே டேபிள் C மற்றும் டேபிள் Cயைப் பயன்படுத்தி லாம்ப்டாவின் குறிப்பிட்ட மதிப்புக்கு நாம் கருதும் கொடுக்கப்பட்ட எஃகுக்கான fcd மதிப்பை கண்டறியலாம் எனவே fcd மதிப்பைப் பெற்றவுடன் தேவையான பகுதி A ஐ fcd மூலம் கண்டுபிடிக்கலாம் இதில் P என்பது உறுப்பினரின் மீது செயல்படும் அச்சு அழுத்த விசையாகும் எனவே சுருக்க உறுப்பினரின் பகுதி A யைப் பெற்றவுடன் தேவைக்கேற்ப ஒரு உள்ளமைக்கப்பட்ட பகுதியைத் தேர்வு செய்யலாம் அது சேனல் பிரிவாக பின்னோக்கி இருக்கலாம் அது சேனல் பிரிவாக நேருக்கு நேர் இருக்கலாம் அது I பிரிவாக இருக்கலாம் தேவைக்கு ஏற்ப எந்த வகையான பிரிவுகளை வழங்கப் போகிறோம் என்ன ஏற்பாடு என்பதை முடிவு செய்ய வேண்டும் எனவே அதற்கேற்ப தேவையான பகுதி Aயைக் கண்டுபிடிப்போம் அதாவது கருதப்பட்ட பிரிவில் இருந்து பகுதி A யைக் கண்டுபிடிப்போம் பின்னர் இரண்டு சேனல் பகுதியைப் பின்னோக்கி பயன்படுத்தினால் அந்த பகுதியை அமைப்போம் பின்னர் பிரிவை S இன் மதிப்பைக் கண்டறிய ஏற்பாடு செய்வோம் Ixx அல்லது Izz Iyy ஆக மாறும் வகையில் S இன் மதிப்பைக் கண்டறிய முடியும் S என்பது இரண்டு பிரிவுகளுக்கு இடையே உள்ள இடைவெளி எனவே இங்கு S இன் மதிப்பைக் கண்டறிவதே நமது வேலை Izz ஆனது Iyy ஆக மாறும் இது கண்டுபிடிக்கப்பட்டவுடன் நடைமுறையில் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ rzz மற்றும் ryy க்கு சமமாக இருக்கும் r குறைந்தபட்ச மதிப்பைக் கண்டறியலாம் எனவே r இன் குறைந்தபட்ச மதிப்பிலிருந்து கைரேஷனின் ஆரம் லாம்ப்டாவை ler என்ற மெல்லிய விகிதத்தைக் கணக்கிடலாம் எனவே மெல்லிய விகிதத்திலிருந்து மீண்டும் அட்டவணை 9C க்கு செல்லலாம் குறிப்பிட்ட லாம்ப்டா மற்றும் எஃகு தரத்துடன் தொடர்புடைய fcd இன் மதிப்பைக் கண்டறியலாம் எனவே fcd மதிப்பைப் பெற்றவுடன் வடிவமைப்பு சுருக்க வலிமை Pd ஐக் கண்டறியலாம் இது Ae மூலம் Ae fcd ஆக இருக்கும் எனவே டிசைன் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெங்டை வலிமையை நம்மால் கண்டுபிடிக்க முடியும் மேலும் டிசைன் அமுக்க வலிமை வெளிப்புறமாக செயல்படும் அச்சு அமுக்க வலிமையை விட அதிகமாக இருப்பதைக் கண்டால் பரவாயில்லை இல்லையெனில் உயர் பிரிவிற்குச் சென்று படி 5 முதல் படி 7 வரை மீண்டும் செய்யலாம் அதாவது வடிவமைப்பு வலிமை உண்மையான சுமையை விட குறைவாக இருப்பதைக் கண்டால் அடுத்த உயர் பகுதிக்குச் செல்ல வேண்டும் மேலும் படிகளை மீண்டும் செய்ய வேண்டும் இதனால் Pd ஐ P விட அதிகமாக பெற முடியும் பின்னர் நாம் நிறுத்தலாம் இப்படித்தான் உறுப்பினரின் பிரிவின் அளவைக் கண்டறியலாம் அதன்பிறகு இரண்டு உறுப்பினர்களுக்கு இடையேயான இடைவெளி என்னவாக இருக்கும் அந்த பிரிவின் ஏற்பாட்டின் வழிமுறையின் விநியோகத்தைக் கண்டறியலாம் இதுதான் கட்டமைக்கப்பட்ட பிரிவில் நாம் கண்டறிவது அதன்பிறகு நாங்கள் வழங்குவது போல் லேசிங் சிஸ்டம் அல்லது பேட்டன் சிஸ்டத்தை வடிவமைக்க வேண்டும் ஏனெனில் லேசிங் சிஸ்டம் அல்லது பேட்டன் சிஸ்டம் நீளம் முழுவதும் உறுப்பினர்களை சுருக்க உறுப்பினர்களை சரியான முறையில் இணைக்க நாங்கள் வழங்குகிறோம் உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் இணையாக மாறுகிறார்கள் அது அதன் நீளம் முழுவதும் சம தூரத்தைக் கொண்டுள்ளது மற்றும் உறுப்பினருக்குள் வரும் சக்தி சமமாக மாறுகிறது என்றால் சமமாக விநியோகிக்கப்படுகிறது எனவே இதைத்தான் செய்வோம் இப்போது நாம் ஒரு எடுத்துக்காட்டுடன் செல்வோம் இதன் மூலம் ஒரு கட்டமைக்கப்பட்ட பகுதியை எவ்வாறு வடிவமைப்பது என்பதைப் புரிந்து கொள்ள முடியும் எடுத்துக்காட்டாக 1000 கிலோநியூட்டன் சுமையைச் சுமந்து செல்வதற்கு 10 5 மீட்டர் நீளமுள்ள நெடுவரிசைப் பட்டையை வடிவமைக்க வேண்டும் நெடுவரிசை நிலையில் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது ஆனால் அதில் இரு முனைகளிலும் திசையில் இல்லை இப்போது 2 சேனல் பிரிவுகளைப் பயன்படுத்துங்கள் என்று கூறப்பட்டுள்ளது ஏனெனில் நாம் I பகுதியைப் பயன்படுத்தலாம் கோணப் பகுதியைப் பயன்படுத்தலாம் மேலும் 2 சேனல் பகுதியைப் பயன்படுத்தலாம் என்று கூறப்பட்டால் தவிர 2 சேனல் பகுதியைப் பின்னோக்கி பயன்படுத்தலாம் என்று கூறப்பட்டுள்ளது நேருக்கு நேர் பயன்படுத்தவும் அல்லது வேறு வழியில் நாம் பயன்படுத்தலாம் எனவே இவைதான் சேனல் பகுதியையும் பின்னோக்கியும் பயன்படுத்த வேண்டும் என்று கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது எனவே இங்கு நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் சேனலின் பகுதி அளவு என்ன இந்த 2 சேனல் பிரிவுகளுக்கு இடையே உள்ள தூரம் என்ன என்பதைக் கண்டுபிடிக்க வேண்டும் அதாவது S இந்த 2 சேனல் பிரிவுகளுக்கு இடையிலான இடைவெளி இதுதான் நாம் கண்டுபிடிக்க வேண்டியது அந்த லேசிங் வடிவமைப்பை நாம் பின்னர் செய்வோம் எனவே படிகளின்படி நாம் என்ன செய்வோம் முதலில் பயனுள்ள நீளம் என்ன என்பதைக் கண்டறியலாம் பின்னர் லாம்ப்டாவின் தேவைக்கேற்ப தோராயமான பகுதி எதுவாக இருக்கும் என்பதைக் கண்டறியலாம் எனவே இதைத்தான் நாங்கள் முயற்சிப்போம் எனவே கொடுக்கப்பட்ட சிக்கலில் இருந்து முதலில் le பயனுள்ள நீளம் 1 முதல் 10 5 வரை அதாவது 10 5 மீட்டர் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் எனவே அந்த பயனுள்ள நீளம் 1 முதல் 10 5 வரை 10 5 மீட்டர் எனக் கண்டறியலாம் மேலும் சில லாம்ப்டாவை 30 முதல் 50 அல்லது 60 எனக் கருதலாம் நேரடியாக சில அழுத்த வடிவமைப்பு அச்சு அழுத்தத்தைக் கருத்தில் கொள்ளலாம் என்பதை இங்கே காட்டலாம் நாம் யூகிக்க முடியும் படிகளில் நான் சில லாம்ப்டா மதிப்பை எடுத்துக் கொள்ளலாம் என்று காட்டியுள்ளேன் பின்னர் fcd மதிப்பைக் கண்டறியலாம் ஆனால் நேரடியாகவும் சில fcd மதிப்பை எடுத்துக் கொள்ளலாம் மற்றும் தேவையான பகுதியைக் கண்டறியலாம் எனவே நாம் சில fcd மதிப்பை எடுத்துக் கொண்டால் உதாரணமாக இந்த வழக்கில் 150 MPa பின்னர் தேவைப்படும் பகுதி A 1000 கிலோநியூட்டன் 150 ஆல் வகுக்கப்படும் அது இந்த 6666 67 mm2 ஆக இருக்கும் எனவே இந்தப் பகுதிக்கு இடமளிக்க நாம் ISMC 250 முதல் ISMC 250 வரை வழங்க வேண்டும் நாம் 2 ISMC 250 ஐ வழங்கினால் ஒருங்கிணைந்த பகுதி மற்றும் அதன் பண்புகள் என்னவாக இருக்கும் என்று பார்ப்போம் எனவே ISMC 250 பகுதிக்கான A 3867 mm2 ry என்பது 23 8 மற்றும் rz 99 என்று தொடர்புடைய பண்புகள் இங்கே கொடுக்கப்பட்டிருப்பதைக் கண்டால் இங்கே rz என்பது ry ஐ விட அதிகமாக இருப்பதைக் காணலாம் எனவே நாம் ஒற்றைப் பிரிவு ஒற்றைப் பகுதியைப் பயன்படுத்தினால் அது y y அச்சு என்ற பலவீனமான அச்சைக் கட்டும் எனவே இதை எதிர்க்க 2 பிரிவைப் பயன்படுத்துகிறோம் இப்போது இந்த சேனலின் விளிம்பின் தடிமன் 14 1 ஆகும் இது கணக்கிடுவதற்குத் தேவைப்படும் பின்னர் Izz மற்றும் Iyy ஆகியவை SP 6 இல் கொடுக்கப்பட்டுள்ளன அதில் இருந்து எடுக்கப்பட்ட Cyy 23 புள்ளி 23 மில்லிமீட்டர் Cyy என்பது Cg தூரம் மற்றும் b விளிம்பின் அகலம் 80 மிமீ எனவே வழங்கப்பட்ட பரப்பளவு 7734 mm2 ஆக இருக்கும் அனுமானங்களின்படி நமக்கு 6667 mm2 தேவை எனவே நாங்கள் இந்த பகுதியை விட சற்று அதிகமாக முயற்சி செய்கிறோம் அது 7734 ஆகும் இப்போது நாம் மெல்லிய விகிதத்தைக் கணக்கிட முயற்சித்தால் Lrzz 1 இதுதான் என்பதைக் காணலாம் நாம் ஏன் L ஐக் கணக்கிடுகிறோம் ஏனெனில் rz பின்பக்கமாக 2 சேனல் பிரிவுகள் வைக்கப்படும்போது இந்த rz அதிகரிக்காது rz rzz ஆக இருக்கும் rz நிலையானதாக இருக்கும் இதை அதிகரிக்க முடியாது அது ஒரே மாதிரியாக இருக்கும் ஆனால் நாம் ry ஐ அதிகரிக்கலாம் ry அதிகரிக்கப்படும் ry என்பது மிகவும் குறைவாக இருந்தது இது rzz வரை ஒருங்கிணைந்த பகுதிக்கு அதிகரிக்கலாம் எனவே ry என்பது இந்த 2 பிரிவுகளின் இடைவெளி இதில் ryy rzz ஆக இருக்கும் S இன் மாற்றத்தின் மூலம் இந்த குறிப்பிட்ட பகுதிக்கான rzz இன் மதிப்பை அதிகரிக்க முடியாது எனவே முதலில் rzz மதிப்பையும் பின்னர் மெல்லிய விகித மதிப்பையும் கணக்கிடுவோம் பின்னர் வடிவமைப்பு சுருக்க அழுத்தத்தைக் கண்டுபிடிப்போம் சட்டப்பிரிவு 7 1 5 இன் படி லேசிங் மெம்பர் பயன்படுத்தப்பட்டால் அதன் மெல்லிய விகிதம் 5 சதவிகிதம் அதிகரிக்கும் எனவே 5 சதவிகிதம் அதிகரித்தால் மெல்லிய விகிதம் 110 வருகிறது இது 180 க்கும் குறைவாக உள்ளது இந்த மெல்லிய விகிதத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட தரமான எஃகுக்கும் நாம் fy செய்ய முடியும் இது 250 MPa மற்றும் buckling class C க்கு சமம் இது கட்டமைக்கப்பட்ட பிரிவாக இருப்பதால் fcd மதிப்பைக் கண்டறியலாம் அட்டவணை 9C மற்றும் அட்டவணை 9C இல் 110 க்கு fcd மதிப்பு 94 மற்றும் 120 க்கு fcd மதிப்பு 83 7 என்று கண்டறியலாம் எனவே இடைக்கணிப்பு மூலம் 110 91க்கான fcd மதிப்பை 93 61 என்று கண்டறியலாம் எனவே சுமை சுமந்து செல்லும் திறன் ஒருங்கிணைந்த பிரிவின் பரப்பளவு fcd என்பது 723 98 கிலோநியூட்டன் மதிப்பாக இருக்கும் மேலும் இது 1000 கிலோநியூட்டனுக்கும் குறைவாக உள்ளது அதாவது வடிவமைப்பு வலிமை Pd இந்த மதிப்பைப் பெறுவதால் இது பாதுகாப்பானது அல்ல நெடுவரிசையில் வரும் அச்சு அமுக்க அழுத்த விசை 1000 கிலோநியூட்டன் ஆகும் எனவே நாம் தேர்ந்தெடுத்த பகுதி பாதுகாப்பானது அல்ல எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் மற்ற பிரிவுடன் முயற்சி செய்ய வேண்டும் மற்ற பிரிவு அதாவது அடுத்த உயர் பிரிவில் நாம் முயற்சி செய்யலாம் எனவே அடுத்த உயர் பிரிவு ISMC 300 எனவே நாம் ISMC 300 ஐத் தேர்வுசெய்தால் தனிப் பிரிவின் குறுக்குவெட்டுப் பகுதி இது ryy இது rzz rzz முந்தைய மதிப்பிலிருந்து அதிகரித்து வருவதை நினைவில் கொள்ளுங்கள் A அதிகரித்து வருகிறது எனவே சுமை தாங்கும் திறன் கண்டிப்பாக அதிகரிக்கும் SP 6 இன் அட்டவணை 2 இலிருந்து இது Izz இது Iyy மற்றும் இது Cyy இது b என்பதை காணலாம் இப்போது ஒருங்கிணைந்த பிரிவின் பரப்பளவு தனிப் பிரிவின் பரப்பளவில் 2 ஆக மாறும் இது 9128 mm2 ஆக மாறும் எனவே பிரிவின் மெல்லிய விகிதம் Lrzz ஆக மாறும் அது 88 91 ஆக மாறும் எனவே மெலிந்த விகிதம் 88 91 ஆக உள்ளது மற்றும் பயனுள்ள மெல்லிய விகிதம் அசல் ஒன்றை விட 5 சதவீதம் அதிகமாக இருக்கும் அதனால் அது 93 35 ஆக உள்ளது இது 180 க்கும் குறைவாக உள்ளது எனவே மெல்லிய விகிதத்தின் பார்வையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதி சரி எனவே பயனுள்ள மெல்லிய விகிதத்தை நாம் காணலாம் இப்போது பயனுள்ள மெல்லிய விகிதத்தைக் கண்டறிந்ததும் fcd மதிப்பைக் கண்டறியலாம் இது IS 800 2007 இன் அட்டவணை 9c அட்டவணை 9c என்பது கிளாஸ் cக்கானது மற்றும் fy 250க்கு சமமானது fcdன் மதிப்பு 121 என வழங்கப்படுகிறது லாம்ப்டா 90 க்கும் 107 லாம்ப்டா 100 சமம் எனவே இடைக்கணிப்பு மூலம் fcd மதிப்பை 116 31 MPa ஆகக் கண்டறியலாம் இப்போது சுமை சுமந்து செல்லும் திறன் என்பது fcd மதிப்பு பிரிவின் ஒருங்கிணைந்த பகுதியின் பரப்பளவாக இருக்கும் எனவே அந்த மதிப்பை ஒருங்கிணைந்த பிரிவின் குறுக்குவெட்டு பகுதியை டிசைன் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் 116 31 இல் வைத்தால் 1061 68 கிலோநியூட்டன் சுமையைக் கண்டறியலாம் இது 1000 கிலோநியூட்டனுக்கும் அதிகமாகும் எனவே நாம் தேர்வுசெய்த பகுதி சரி எனவே நாம் இரண்டு சேனல்கள் பிரிவை மீண்டும் வழங்கலாம் மேலும் சேனல் பிரிவு என்பது ISMC 300 ஐத் தேர்ந்தெடுத்தது எதுவாக இருந்தாலும் சரி இப்போது அடுத்த கேள்வி என்னவென்றால் இந்த இரண்டு சேனலின் இடைவெளி என்னவாக இருக்கும் எனவே நான் சொன்னது போல் இடைவெளி ஒவ்வொரு திசையிலிருந்தும் சம பலத்தின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படும் இப்போது நாம் Ixx அல்லது Izz ஐ அதிகரிக்க முடியாது அதாவது rzz ஐ அதிகரிக்க முடியாது எனவே rzz ஐப் பொறுத்தவரை அதிகபட்ச வலிமையை அடையலாம் அதிகபட்ச வலிமையை rzz ஐப் பொறுத்து அடையலாம் நாம் இங்கே பார்த்தால் நாம் இரண்டு பிரிவுகளைக் கொண்டிருந்தால் இப்போது இங்கே Izz என்பது 2Izl 2 தனித்தனி Iz ஆகவும் A இணைந்த A என்பது 2 A1 வும் இருக்கும் எனவே r என்பது r ஆனது அடிப்படையில் 2Iz1 2A 1 ஆக இருக்கும் ஏனெனில் Ir இது Iz 1 A1 ஆகிறது இது rzz1 ஆகும் இது தனிப்பட்ட பிரிவின் கைரேஷனின் ஆரம் ஆகும் அதாவது தனிப்பட்ட பிரிவின் கைரேஷனின் ஆரம் rzz1 ஆக இருந்தால் இது rzz ஆனது ஒருங்கிணைந்த பிரிவின் கைரேஷனின் ஆரமாகவும் மாறும் எனவே rzz இன் மதிப்பை அதிகரிக்க எந்த வாய்ப்பும் இல்லை அதாவது ஜிரேஷனின் இந்த ஆரம் மூலம் அதிகபட்ச வலிமையை அடைய முடியும் இப்போது Iyy ஐய்யின் கைரேஷனின் ஆரம் என்னவாக இருக்கும் என்றால் y y பற்றி நாம் கண்டுபிடிக்க வேண்டும் சரி இப்போது yy ஐப் பற்றிய கைரேஷனின் ஆரம் அது rzz ஐ விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் வகையில் உருவாக்குவோம் அதாவது yy பற்றி yy இருந்த பலவீனமான பகுதியை குறிப்பிட்ட இடைவெளியைப் பயன்படுத்தி அதிகரிக்கலாம் ryy ஐ rzz வரை அதிகரிக்கலாம் எனவே ryy மாறுபடும் மற்றும் இடைவெளியின் அதிகரிப்பால் அதை அதிகரிக்கலாம் அதுதான் இடைவெளி ஆக இருக்கும் எனவே இடைவெளியை நாம் இணைந்த பிரிவின் Iyy மற்றும் Izz ஐ சமமாக உருவாக்கினால் நாம் இதை கண்டுபிடிக்கலாம் எனவே ஒருங்கிணைந்த பிரிவின் Izz 2Izz ஆகவும் மற்றும் இணைந்த பிரிவின் Iyy Iyy A S2 Cyy2 ஆகவும் இருக்கும் ஏனெனில் Iyy இதிலிருந்து நாம் கண்டுபிடித்து மாற்றுகிறோம் இந்த Ar 2 எனவே 2 6362 68x 10 4 மதிப்பை வைத்து Iyy மதிப்பு 310 8x 10 4 4564s223 6 A 4564 ஐ S2 23 6 ஐ வைத்து கண்டுபிடிக்கலாம் இது Cg தூரம் எனவே இதிலிருந்து நான் S இன் மதிப்பை 183 1 ஆகக் கண்டுபிடிக்க முடியும் அதாவது இரண்டு பிரிவுகளுக்கு இடையே உள்ள இடைவெளியை S ஐ 183 1 ஆக வைத்தால் சம பலத்தை அடையலாம் எனவே S என்பது 184 க்கு சமம் என்று கூறலாம் அதாவது ryy rz ஐ விட சற்று அதிகமாக இருக்க வேண்டும் எனவே இந்த இரண்டு உறுப்பினர்களுக்கு இடையிலான இடைவெளி 184 ஆக இருக்க வேண்டும் இதைத்தான் இந்த ஸ்லைடில் கணக்கிட்டுள்ளோம் எனவே இந்த இரண்டு உறுப்பினர்களுக்கு இடையேயான இடைவெளி 184 ஆக மாறும் மற்றும் ISMC 300 பிரிவு பயன்படுத்தப்படும் எனவே இன்றைய விரிவுரையில் நாம் காணக்கூடியது என்னவென்றால் கட்டமைக்கப்பட்ட பிரிவின் வடிவமைப்பு படிகள் வடிவமைப்பு செயல்முறை மற்றும் ஒரு உதாரணம் கட்டமைக்கப்பட்ட பிரிவை வடிவமைப்பதற்கான செயல்முறையை நிரூபிக்க செய்யப்பட்டுள்ளது இந்த எடுத்துக்காட்டில் பிரிவின் அளவைக் கணக்கிடுவது வரை நாங்கள் கட்டுப்படுத்தியுள்ளோம் அதாவது பிரிவின் அளவு மற்றும் இரண்டு பிரிவுகளுக்கு இடையில் அதன் இடைவெளி இது வரை நாம் இன்று விவாதித்தோம் அடுத்த நாள் லேசிங் உறுப்பினரைப் பற்றி விவாதிப்போம் நன்றி